ஆராய்ச்சி ஓர் அறிமுகம் மெட்டலாஜிக்கல் அண்ட் மெட்டீரியல் இன்ஜினியரிங் துறை இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆப் டெக்னாலஜி மெட்ராஸ் எண்ட் நோட் எண்ட்றிஸ் பயன்படுத்தி மைக்ரோசாப்ட் வேர்ட் குறிப்பு தகவல்கள் பற்றிய பயிற்சி இது மைக்ரோசாப்ட் வேர்ட் குறிப்பு தரவுக்கு எண்ட் நோட் எண்ட்றிஸ் எவ்வாறு பயன்படுத்துவது என்பது பற்றிய ஒரு சுருக்கமான டெமோ வேர்ட் ஆவணம் இங்கே எனக்கு ஒரு மாதிரி வேர்ட் ஆவணம் உள்ளது தலைப்பு எழுத்தாளர் பெயர் சுருக்கமான விளக்கம் மட்டுமே நோக்கத்திற்காக எழுதவும் நாம் மேற்கோள் காட்ட விரும்பும் வாக்கியத்தின் முடிவில் குறிப்பு விவரங்களைச் சேர்க்க முடியும் நாம் சதுர அடைப்புக்குறி பயன்படுத்தி எண்ட் நோட் குறிப்பை மூடிக்கொள்கிறோம் குறிப்பு டேப் சென்று எண்ட் நோட் சேர்க்க முடியும் பக்கம் கீழே நாம் குறிப்பு தட்டச்சு செய்ய திறன் உள்ளது நாம் கைமுறையாக அதைத் தட்டச்சு செய்யலாம் அல்லது குறிப்பு விவரங்கள் எங்கிருந்தாலும் அதை வேறு இடத்திலிருந்து நகலெடுத்து ஒட்டலாம் எங்கள் விஷயத்தில் நாம் அவற்றை ஜாப்ரெப் ல் வைத்திருக்கிறோம் ஜாப்ரெப் ல் இருந்து அதை காபி பேஸ்ட் செய்து நகலெடுப்பேன் நாம் விரும்பும் இந்த வெற்று இடைவெளிகளையும் நீக்க அதை வடிவமைக்க முடியும் பல குறிப்புகளை சேர்க்கும் அதே செயல்முறையை நீங்கள் கொண்டிருக்கலாம் எனவே நாம் இன்னும் ஒரு முடிவை சேர்க்கிறோம் கீழே உள்ள உரையில் நாம் இருக்கிறோம் இரண்டாவது குறிப்பைச் சேர்க்கிறோம் மீண்டும் ஒன்று இருக்கலாம் சரி குறிப்புகளை சிறிது சுத்தமாக பார்க்க சில பக்கம் இடைவெளிகளை அகற்றுவோம் இப்போது இந்த குறிப்புகள் அனைத்தும் ஆவணத்தின் கீழே உள்ள அனைத்தையும் நன்றாக கவனித்து வருகின்றன ஆனால் பின்னர் எண்டோநோட் குறிப்பு ரோமானிய வடிவத்தில் வருகிறது ஆனால் நாம் அதை வடிவமைப்பாளரை பயன்படுத்தி அரபு மொழியில் மாற்றுவோம் அந்த பகுதிக்கு நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால் முகப்புக்குச் சென்று பனிகளுக்குச் செல்லுங்கள் பின்னர் கீழே உள்ள மையத்தில் நீங்கள் ஸ்டைல் இன்ஸ்பெக்டர் அதை கிளிக் செய்து எண்ட் நோட் குறிப்பு முன்னிலைப்படுத்தவும் எண்ட்நோட் ரெபெரென்சஸ் வடிவத்தை அது கண்டறிந்துள்ளது என்று நீங்கள் பார்ப்பீர்கள் நீங்கள் இங்கே உரையாடலைத் திறந்து மாற்றவும் இப்போது நாம் எழுத்துருவை மாற்றலாம் இங்கே காணக்கூடிய ஒரு சூப்பர் ஸ்கிரிப்ட்டை நீங்கள் காணலாம் இங்கே அதை நீக்கி சரி என்று சொல்லவும் பின்னர் இங்கே சரி செய்யவும் மேலும் நாங்கள் குறிப்புகளையும் அடிக்குறிப்பையும் கூடப் பார்க்கிறோம் இங்கே உள்ள வடிவமைப்பு மற்றும் அதை 1 2 3 4 என்று மாற்றவும் இப்போது நீங்கள் குறிப்பிடும் குறிப்பீடுகள் தொடர்ச்சியான எண்ணில் மிகவும் நன்றாக வருகின்றன ஏனென்றால் பொதுவாக பெரும்பாலான ஆவணங்களில் நாம் எதிர்பார்ப்பதைப் போல இப்போது நீங்கள் விரும்பாத ஒரு வரியை இங்கே காணலாம் எனவே பின்வருமாறு அதை மாற்றலாம் அதற்காக நாம் இப்போது செய்ய வேண்டியது என்னவென்றால் பார்வைக்கு சென்று வரைவு மீது சொடுக்கவும் பின்னர் குறிப்புகள் தாவலுக்கு சென்று பின் குறிப்புகள் காட்டு கீழே நாம் எண்ட் நோட் பிரிப்பான் தேர்வு செய்ய மற்றும் இப்போது நாம் வரி வேண்டும் நாம் வெறுமனே அந்த கோட்டை அகற்றிவிட்டு பின்னர் மூடுவோம் இப்போது நாம் குறிப்பிட்டுள்ள அதே வரிசையில் உள்ள குறிப்புகளை நாம் பெற்றுள்ளோம் மற்றும் கோடு போய்விட்டது மேலும் நான்கு குறிப்புகள் ஹைப்பர்லிங்க்களாக தோன்றும் என்று நாம் கண்டிருக்கிறோம் நாம் எண்ட் நோட் குறிப்பு மீது சுட்டி பற்றும் போது எண்ட் நோட் குறிப்பு தோன்றும் பார்க்க முடியும் எடிட்டிங் போது நாம் நகலெடுத்து சுற்றி உரை ஒட்டவும் பின்னர் குறிப்பு எண்கள் மாற்ற வேண்டும் என்று இப்போது பார்க்கலாம் நான் இப்போது அவற்றை நகர்த்திவிட்டேன் எண்கள் ஏற்கனவே மாறிவிட்டன என்பதை நீங்கள் பார்க்கலாம் சரி ஒரு ஆவணத்தில் குறிப்புகளை சேர்த்தல் இதனால் வரிசைமுறை எடுக்கப்படுவது மிகவும் எளிது எவ்வாறாயினும் எண்ட் நோட் ஐப் பயன்படுத்துவதன் மூலம் நீங்கள் பிப்லியோகிராபிக் குறிப்புகளை கைமுறையாக டைப்பிங் செய்வதன் மூலம் அல்லது வேறு எந்த மூலத்திலிருந்து நகலெடுக்க வேண்டும் என்று அர்த்தம் அது அவ்வளவு எளிதானது